இந்த விரிவுரையில் நாம் அண்கன்ஸ்டிரெயின்டு மல்டிவேரியேட் ஆப்டிமைசேஷனுடன் தொடருவோம் கடந்த விரிவுரையில் ஒரு பாயிண்ட் யின் நிலைமைகள் மல்டிவேரியேட் செயல்பாடுகளுக்கான மினிமம் பாயிண்ட் ஆக இருக்க வேண்டும் மல்டிவேரியேட் செயல்பாடுகளை பல டிசிசன் வேரியபுல்கள் கொண்ட செயல்பாடுகளாக விவரித்தோம் இந்த விரிவுரையில் நாங்கள் என்ன செய்யப் போகிறோம் என்பது அதே நிபந்தனைகளைப் பார்த்து இந்த ஆப்டிமைசேஷன் சிக்கல்களை நீங்கள் எவ்வாறு நியூ மரிகளி ஆய்வு செய்ய முடியும் என்பதைக் காண்பிப்பதாகும் ஒரு டேட்டா சயின்ஸ் பாடத்திட்டத்தில் இதை நாங்கள் கற்பிப்பதற்கான காரணம் பின்வருமாறு நீங்கள் எந்த டேட்டா சயின்ஸ் வழிமுறையையும் நினைத்தால் அதை நீங்கள் ஒரு ஆப்டிமைசேஷன் வழிமுறையின் ஒரு வடிவமாக நினைக்கலாம் மற்றும் இன்றைய வகுப்பில் நீங்கள் காணும் நுட்பங்களும் கூட அந்த டேட்டா சயின்ஸ் சிக்கல்கள் அல்லது டேட்டா சயின்ஸ் வழிமுறைகளுக்கு தீர்வு காண பயன்படுத்தப்படுகிறது மெஷின் லேர்னிங் மற்றும் பலவற்றில் கற்றல் விதி என அழைக்கப்படும் இந்த நியூ மெடிக்கல் நியூமரிகள் ம மேத்ரட்ஸ் நீங்கள் காண்பீர்கள் எனவே அண்கன்ஸ்டிரெயின்டு மல்டிவேரியேட் ஆப்டிமைசேஷன் சிக்கலைப் பார்ப்போம் அண்கன்ஸ்டிரெயின்டு மல்டிவேரியேட் ஆப்டிமைசேஷன் சிக்கல்களில் ஒரு திசை தேடலாக நாம் அழைப்பதைப் பயன்படுத்தி இவற்றைத் தீர்க்கப் போகிறோம் இங்கே உள்ள யோசனை பின்வருவனவாகும் நீங்கள் ஒரு மலை விசையின் உச்சியில் இருந்தால் இந்த படத்தின் மூலம் நீங்கள் சித்திரமாக காட்டப்பட்டுள்ள இடத்திலிருந்து மிகக் குறைந்த இடத்தை அடைய இருந்தால் இந்த மேற்பரப்பில் பல்வேறு பாயிண்ட் கள் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் இது மலையின் அடிப்பகுதியில் இருக்கும் ஒரு பாயிண்ட் எனவே இதை மினிமம் பாயிண்ட் என்று அழைக்கிறோம் இருப்பினும் இது ஒரு லோக்கல் மினிமம் ஏனென்றால் அதற்கு அடுத்ததாக மற்றொரு பாயிண்ட் உள்ளது இது குலோபல் மினிமம் என்று நாங்கள் அழைக்கிறோம் இங்கே ஒரு லோக்கல் மேக்ஸிமம் குலோபல் மேக்ஸிமம் இங்கே இருப்பதையும் நாங்கள் காண்கிறோம் இது போன்ற பாயிண்ட்கள் சேடில் பாயிண்ட்கள் என்று அழைக்கப்படுகின்றன ஆப்டிமைசேஷன் வழிமுறைகளைப் பார்க்கும்போது இந்த நிலையை எட்டுவதே எங்கள் நோக்கம் இதுபோன்ற பாயிண்ட் களைத் தவிர்க்க நாங்கள் விரும்புகிறோம் ஏனென்றால் இந்த வகையான பகுதிகளை நாம் அடையும் போது நான் முன்னர் விவரித்ததைப் போல லோக்கல்லில் நம் வழிமுறையை எதையும் சிறப்பாகக் கண்டுபிடிக்க முடியாது குலோபல்லில் இது சிறந்ததல்ல என்பதை அறிவோம் எனவே அந்த அர்த்தத்தில் நாம் சிறப்பாக செய்ய முடியும் ஆயினும்கூட குலோபல் மினிமம்லிருந்து ஒவ்வொரு செயல்பாட்டிற்கும் இது வெகு தொலைவில் இல்லை என்றால் இது ஒரு சரியான பாயிண்ட் யாகும் இருப்பினும் இந்த சேடில் பாயிண்ட்கள் போன்ற பாயிண்ட்களை நாங்கள் தவிர்க்க விரும்புகிறோம் ஏனென்றால் இந்த படத்தில் கூட நீங்கள் பார்க்கும்போது சேடில் பாயிண்ட்கள் உண்மையான தீர்விலிருந்து வெகு தொலைவில் இருக்கக்கூடும் என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே பெரும்பாலான பிராந்தியங்களை அடைவதே இதன் நோக்கம் பொதுவாக நீங்கள் என்ன செய்வீர்கள் என்பது பின்வருபவை எனவே நீங்கள் இங்கே ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருந்தால் முடிந்தவரை விரைவாக என்னை மலையின் அடிப்பகுதிக்கு செல்ல விடுங்கள் என்று சொன்னால் நீங்கள் சுற்றிப் பார்த்து நீங்கள் வேகமாகச் செல்லும் திசையைக் கண்டுபிடிப்பீர்கள் எனவே இது ஒரு ஸ்டெப்பஸ்ட் டீசன்ட் என அழைக்கிறோம் எனவே எந்த திசையில் நான் வேகமாக கீழே செல்ல முடியும் நான் அந்த திசையை கண்டுபிடித்து பின்னர் திசையில் கீழே செல்வேன் இப்போது ஆப்டிமைசேஷன் வழிமுறைகள் செயல்படும் முறை பின்வருமாறு நீங்கள் ஒரு கட்டத்தில் நீங்கள் ஸ்டெப்பஸ்ட் டீசன்ட் கண்டுபிடிப்பீர்கள் பின்னர் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது ஒரு விவேகமான நேரம் வரை இந்த திசையில் நீங்கள் தொடர்ந்து செல்கிறீர்கள் அல்லது இந்த விஷயத்தில் நீங்கள் அந்த திசையில் படியின் மூலம் செல்வீர்கள் இதற்கான காரணம் பின்வருபவை காரணம் இதை நீங்கள் ஸ்டெப்பஸ்ட் டீசன்ட் ஆக காணலாம் மேலும் நீங்கள் இந்த திசையில் தொடர்ந்து செல்ல முடியும் ஆனால் இந்த பாயிண்ட் யைத் தாண்டி இதைச் சொல்லலாம் இது மிகவும் ஸ்டெப்பஸ்ட் டீசன்ட் ஆக இருக்கப் போகிறதா என்பது உங்களுக்குத் தெரியாது அந்த நேரத்தில் கூட வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் எனது சிறந்த தீர்வைப் பெறும் வரை இது தொடர்ந்து ஸ்டெப்பஸ்ட் டீசன்ட் ஆக இருக்கும் இப்போது நீங்கள் எளிதாக உத்தரவாதம் அளிக்க முடியாத ஒன்று எனவே நீங்கள் எங்கிருந்தாலும் செங்குத்தான திசையைக் கண்டுபிடித்து இந்த திசையில் நீங்கள் எவ்வளவு நேரம் செல்லப் போகிறீர்கள் என்பதைக் கண்டுபிடிப்பதும் திசையின் அடுத்த கட்டத்திற்குச் சென்று அந்த நேரத்தில் எல்லா திசைகளையும் மறு மதிப்பீடு செய்து பின்னர் அதைக் கண்டுபிடிப்பதே சிறந்த உத்தி புதிய ஸ்டெப்பஸ்ட் டீசன்ட் திசை நீங்கள் செல்லும் திசையானது ஸ்டெப்பஸ்ட் டீசன்ட் யைத் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்று மாறிவிட்டால் நீங்கள் தொடர்ந்து அந்த திசையில் செல்ல வேண்டும் இல்லையென்றால் நீங்கள் ஒரு புதிய திசையைக் கண்டுபிடித்து அந்த திசையில் செல்லுங்கள் எனவே இது அனைத்து ஸ்டெப்பஸ்ட் டீசன்ட் வழிமுறைகளின் அடிப்படை யோசனையாகும் இப்போது நாங்கள் ஸ்டெப்பஸ்ட் டீசன்ட் யைச் செய்கிறோம் என்பதை அறிவோம் நாங்கள் இங்கே முடிவடைகிறோம் என்று சொல்லலாம் பின்னர் அந்த நேரத்தில் உங்கள் புறநிலை செயல்பாட்டை மேம்படுத்தக்கூடிய எந்த திசையையும் நீங்கள் காண முடியாது அதாவது உங்கள் புறநிலை செயல்பாட்டை இனி குறைக்க முடியாது எந்த விஷயத்தில் நீங்கள் லோக்கல் மினிமம்ல் சிக்கிக்கொண்டீர்கள் எனவே ஆப்டிமைசேஷன் வழிமுறைகள் உள்ளன அவை லோக்கல் மினிமம்லிருந்து வெளியேற முயற்சிக்கும்போது அதற்கான ஒரே வழி நீங்கள் இங்கு இருந்தால் குலோபல் மினிமம்ஐ அடைவதற்கான ஒரே வழி இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி பின்னர் திசைகளைக் கண்டுபிடிப்பதே ஆகும் மேலும் உங்களை இங்கு அழைத்துச் செல்லும் மற்றொரு திசையைக் காணலாம் சில சந்தர்ப்பங்களில் உங்கள் லோக்கல் உகந்த தீர்வை விட சிறந்த தீர்வுகளைத் தேடும் இடைக்காலத்தில் உங்கள் புறநிலை செயல்பாட்டை மோசமாக்கும் வகையில் இந்த ஆப்டிமைசேஷன் வழிமுறைகளை நாங்கள் உருவாக்கலாம் எனவே அதைத்தான் இங்கே எழுதியுள்ளோம் சில நேரங்களில் நாம் ஒரு சிறந்த முன்னோக்கைப் பெற மலையில் ஏறக்கூடும் எனவே உதாரணமாக நீங்கள் இங்கே இருந்தால் இதைப் பார்த்தால் நீங்கள் இங்கே தரையிறங்கப் போகிறீர்கள் என்று சொல்லுங்கள் ஒருவேளை நீங்கள் இந்த திசையில் செல்லலாம் மேலே ஏறுங்கள் உண்மையில் ஒரு சிறந்த முன்னோக்கைப் பெற்று பின்னர் இங்கே வாருங்கள் எனவே இவற்றில் சில கணித ரீதியாக வடிவமைக்கப்பட்டு தீர்க்கப்படுகின்றன எனவே இந்த வழிமுறைகள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதற்கான அடிப்படை யோசனை இந்த ஸ்லைடில் விளக்கப்பட்டுள்ளது இப்போது முந்தைய ஸ்லைடில் நான் விவரித்தவற்றின் பின்னால் உள்ள கணிதத்தைப் பார்ப்போம் எனவே நான் இருக்கும் தற்போதைய பாயிண்ட் நான் xk என அழைக்கிறேன் எனவே k என்பது kth மறு செய்கையை குறிக்கிறது எனவே 0 வது மறு செய்கையில் நீங்கள் x0 உடன் தொடங்குவீர்கள் ஒரு பாயிண்ட் x1 க்குச் செல்லுங்கள் முதல் மறு செய்கையில் நீங்கள் x1 இல் தொடங்கி x2 க்குச் செல்வீர்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் தீர்வைக் கண்டுபிடிக்கும் வரை முந்தைய ஸ்லைடில் நாங்கள் நடத்திய விவாதம் இங்கே கணித ரீதியாகக் காணப்படுகிறது எனவே நாங்கள் ஆர்வமாக இருப்பது பொதுவாக x ஐ விட சிறந்த ஒரு புதிய பாயிண்ட் யைக் கண்டுபிடிப்பதாகும் ஸ்டெப்பஸ்ட் டீசன்ட் யைப் பற்றிய கருத்து பின்வருமாறு அல்லது அந்த விஷயத்தில் வேறு எந்த தேடல் திசையும் பின்வருமாறு எனவே எனக்கு இந்த பாயிண்ட் உள்ளது நான் தேர்ந்தெடுத்த திசையில் செல்லப் போகிறேன் நான் ஸ்டெப்பஸ்ட் டீசன்ட் யைத் தேர்வுசெய்தால் நான் அந்த திசையைத் தேர்வு செய்கிறேன் அது வேறு திசையாக இருந்தால் அந்த திசையை நாங்கள் தேர்வு செய்கிறோம் பின்னர் நான் என்ன சொல்லப் போகிறேன் என்பது எனக்கு ஒரு பாயிண்ட் உள்ளது அதில் நான் ஒரு திசையைத் தேர்ந்தெடுத்துள்ளேன் அதில் நான் நகர்த்த வேண்டிய ஒரே ஒரு விஷயத்தை நான் நகர்த்த வேண்டும் இந்த திசையில் நான் எவ்வளவு நகர வேண்டும் மற்றும் நாம் வெக்டார்களிலிருந்து நினைவில் கொள்கிறோம் இந்த பாடத்தின் லீனியர் அல்ஜிப்ரா பகுதியில் பேசப்பட்டது நான் xk இலிருந்து தொடங்கி s k இன் திசையில் தொடர்ந்து நகர்ந்தால் நான் இந்த வரியில் இருப்பேன் இப்போது கேள்வி இந்த xk 1 அது எங்கே வைக்கப்பட்டுள்ளது எனவே மிகச் சிறியதாக இருந்தால் அது இங்கே சற்று பெரியதாக இருக்கும் xk 1 இங்கே இன்னும் பெரிய xk 1 இங்கே இருக்கும் எனவே இந்த திசையில் நான் எடுக்க வேண்டிய இந்த படி நீளத்தை எவ்வாறு கண்டுபிடிப்பது எனவே சுவாரஸ்யமான ஒன்று நடந்திருப்பதைக் கவனியுங்கள் நான் ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்யில் இருந்தால் இதுவும் ஒரு வெக்டார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஏனெனில் நாங்கள் மல்டிவேரியேட் சிக்கல்களைப் பற்றி பேசுகிறோம் எனவே பல டிசிசன் வேரியபுல்கள் உள்ளன எனவே நான் n டிசிசன் வேரியபுல்கள் இருந்தால் இது 1 by 1 வெக்டார் ஆகும் எனவே இது x1k x2k போன்ற எல்லாவற்றையும் xnk வரை இருக்கக்கூடும் இவை x x2 வேரியபுல்கள் x n வரை எல்லா வழிகளிலும் x n வரை இருக்கும் அவை நாம் கண்டுபிடிக்க முயற்சிக்கும் டிசிசன் வேரியபுல்கள் இப்போது இந்த சமன்பாடு சரியாக இருக்க இது 1 வெக்டார் தேடல் திசையில் n ஆக இருக்கும் இது அடிப்படையில் ஒரு அளவிடுதல் இது ஒரு ஸ்டெப் லெங்த் என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு எண் இப்போது ஸ்டெப்பஸ்ட் டீசன்ட் திசை என்ன என்பதை நாங்கள் உங்களுக்குக் காண்பிப்போம் ஆனால் இந்த திசையை எப்படியாவது கண்டுபிடிப்பீர்கள் எனவே இது ஒரு திசை வெக்டார் ஆக இருக்கும் எனவே இந்த திசை வெக்டார் s1k s2 k போன்றது snk வரை இருக்கும் எனவே இதை எப்படியாவது கண்டுபிடித்தோம் என்று வைத்துக் கொள்வோம் பின்னர் உண்மையான கேள்வி என்னவென்றால் ஸ்டெப் லெங்த் என்ன என்பதை கண்டுபிடிப்பதாகும் இதனால் இது புறநிலை செயல்பாட்டிற்கு மாற்றாக இருக்கும்போது சில அர்த்தங்களில் உகந்ததாக இருக்கும் எனவே அதைத்தான் நாம் முயற்சி செய்யப் போகிறோம் எனவே இதிலிருந்து விலகிச் செல்வது என்னவென்றால் நீங்கள் அறிந்த தற்போதைய கட்டத்தில் நீங்கள் இருந்தால் நீங்கள் எப்படியாவது ஒரு தேடல் திசையைக் கண்டறிந்தால் நீங்கள் கணக்கிட வேண்டிய ஒரே விஷயம் ஸ்டெப் லெங்த் ஸ்டெப் லெங்த் ஒரு அளவிடுதல் என்பதால் என்ன நடக்கிறது என்பது ஒரு மல்டிவேரியேட் ஆப்டிமைசேஷன் சிக்கலானது ஒரு தேடல் திசை கணக்கீடாக உடைக்கப்பட்டு அந்த திசையில் சிறந்த படி நீளத்தைக் கண்டுபிடிப்பது ஒரு தனித்துவமான ஆப்டிமைசேஷன் ஆகும் ஏனெனில் நாங்கள் ஒரு ஸ்கேலார் αவை தேடுகிறோம் பொதுவாக நாம் இங்கு காணும் இந்த வகையான சமன்பாடு கிளஸ்டரிங்கில் நியூரல் நெட்வொர்க்குகள் மற்றும் பல இடங்களில் மெஷின் லேர்னிங் வழிமுறைகளைப் பார்க்கும்போது பல இடங்களில் நீங்கள் காண்பீர்கள் மெஷின் லேர்னிங் நுட்பங்களில் இது கற்றல் விதி என்று அழைக்கப்படுகிறது இது ஏன் கற்றல் விதி என்று அழைக்கப்படுகிறது நீங்கள் இங்கே ஒரு கட்டத்தில் இருப்பதால் நீங்கள் ஒரு புதிய பாயிண்ட்க்குச் செல்கிறீர்கள் என்பதால் இது கற்றல் விதி என்று அழைக்கப்படுகிறது நீங்கள் எங்கிருந்தாலும் சிறந்த இடத்திற்குச் செல்ல நீங்கள் கற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் அதற்கு முன்னர் நான் உங்களிடம் குறிப்பிட்டேன் இந்த மெஷின் லேர்னிங் வழிமுறையை ஆப்டிமைசேஷன் சிக்கல்களுக்கான தீர்வுகள் என்று நாங்கள் நினைக்கலாம் எனவே நீங்கள் நியூரல் நெட்வொர்க்குகளைப் பற்றி பேசினால் நன்கு அறியப்பட்ட வழிமுறைகளில் ஒன்று பேக் புரோபகேஷன் வழிமுறை என்று அழைக்கப்படுகிறது பேக் புரோபகேஷன் வழிமுறை என்பது அதே கிரீடிஅண்ட் டீசன்ட் வழிமுறையைத் தவிர வேறில்லை இருப்பினும் நெட்வொர்க் மற்றும் நெட்வொர்க்கில் பல அடுக்குகள் இருப்பதால் இது அடிப்படையில் கிரீடிஅண்ட் டீசன்ட் இது எங்கள் உயர்நிலைப் பள்ளியிலிருந்து நாம் அனைவரும் அறிந்த ஒரு செயின் விதியின் பயன்பாடு உட்பட இதேபோல் க்ளஸ்டரிங் வழிமுறைகளில் க்ளஸ்டரிங் வழிமுறைகள் இப்போது யூக்ளிடியன் தூரத்தை குறைப்பதாக மாறும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் எனவே இப்போது நாம் எடுக்க வேண்டிய ஸ்டெப்பஸ்ட் டீசன்ட் மற்றும் உகந்த படி அளவு ஆகியவற்றில் கவனம் செலுத்துவோம் எனவே ஸ்டெப்பஸ்ட் டீசன்ட் வழிமுறை பின்வருமாறு மறு செய்கை k இல் நீங்கள் xk பாயிண்ட்யில் தொடங்கலாம் இந்த ஆப்டிமைசேஷன் வழிமுறைகள் அனைத்தையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் இணிஷியலிஷயேசன் எனப்படும் ஒன்றைத் தொடங்க வேண்டும் இது x நாட் இது உங்கள் மெஷின் லேர்னிங் வழிமுறைகளுக்கும் பொருந்தும் அவை அனைத்தும் ஒரு கட்டத்தில் தொடங்க வேண்டும் நீங்கள் எங்கு தொடங்குகிறீர்கள் என்பதைப் பொறுத்து வழிமுறையின் படிகளின் வரிசையை நீங்கள் செல்லும்போது நீங்கள் ஒரு கட்டத்தில் முடிவடையும் x ஐ அழைப்போம் பல சந்தர்ப்பங்களில் சிக்கல் குவிந்ததாக இல்லை பல லோக்கல் மினிமா மற்றும் குலோபல் மினிமா உள்ளன நீங்கள் முடிவடையும் பாயிண்ட் வழிமுறை மட்டுமல்ல நீங்கள் தொடங்கும் ஆரம்ப பாயிண்ட்யையும் சார்ந்துள்ளது சில சந்தர்ப்பங்களில் நீங்கள் ஒரே வழிமுறையை பல முறை இயக்கினால் துவக்கத்தின் தேர்வு சீரற்றதாக இருந்தால் ஒவ்வொரு முறையும் நீங்கள் சற்று வித்தியாசமான முடிவுகளைப் பெறலாம் எனவே முடிவுகளில் உள்ள வேறுபாட்டை விளக்குவதற்கு துவக்கம் எவ்வாறு செய்யப்படுகிறது என்பதைப் பற்றி நீங்கள் உண்மையில் சிந்திக்க வேண்டும் எனவே மெஷின் லேர்னிங் வழிமுறைகளைக் கற்றுக் கொள்ளும்போது பின்னர் நினைவில் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் இது எனவே நான் முன்பு கூறியது போல் இந்த கட்டத்தில் xk இல் ஆரம்பிக்கிறோம் பின்னர் நாம் ஒரு தேடல் திசையைக் கண்டுபிடிக்க வேண்டும் மேலும் விரிவாகச் செல்லாமல் ஸ்டெப்பஸ்ட் டீசன்ட் ஒரு sk தேடல் திசையாக மாறும் இது அடிப்படையில் f இன் கிரீடிஎன்ட் எதிர்மறையாகும் f அங்கு f என்பது உங்கள் புறநிலை செயல்பாடு எனவே f இந்த பல டிசிசன் வேரியபுல் கள் கொண்ட படிவத்தின் ஒரு புறநிலை செயல்பாடாக இருந்தால் கிராட் f அடிப்படையில் ∂f ∂x1 வரை ∂f ∂x1 வரை இருக்கும் மேலும் எதிர்மறை கிரேடு f இதுதான் இது தேடல் திசையாக sk மற்றும் எதிர்மறை கிரேடு f சமமாக வைப்போம் இது ஸ்டெப்பஸ்ட் டீசன்ட் தேடல் திசை என அழைக்கப்படுகிறது நீங்கள் இங்கே கவனிக்க வேண்டும் நான் விரும்பும் முக்கிய விஷயம் பின்வருபவை xk அறியப்படுகிறது செயல்பாடு அறியப்படுகிறது எனவே xk 1 ஐப் பெறுவதற்கு xk என்பது செயல்பாடு அறியப்படுவதால் f மற்றும் s k இன் தரம் xk இல் மதிப்பீடு செய்யப்பட்ட ∇ என வழங்கப்படுகிறது எனவே அடிப்படையில் இது சில செயல்பாட்டு வடிவங்களைச் சொல்லலாம் g1x முதல் gnx வரை நீங்கள் செய்யப் போவது எல்லாம் இந்த x xk க்கு மாற்றாக இருக்கும் எனவே இது அடிப்படையில் உங்களுக்கு தேடல் திசையை வழங்குகிறது எனவே இது கொடுக்கப்பட்டுள்ளது இது வழங்கப்பட்டவுடன் இது கணக்கிடப்படுகிறது நான் கண்டுபிடிக்க வேண்டிய ஒரே விஷயம் இந்த αk மற்றும் அவை வழி fxk 1 ஐப் பார்ப்பதன் மூலம் αk க்கான மதிப்பு கண்டறியப்படுகிறது இப்போது இந்த xk 1 ஐ மாற்றவும் எனவே நீங்கள் fx k α sk αk sk இதில் உங்களுக்கு இது தெரியும் எனவே இந்த f வெறுமனே α வலது செயல்பாடாக மாறப்போகிறது எனவே நான் இங்கே αk வைக்கிறேன் எனவே இது α வின் செயல்பாடாக இருக்கும் இப்போது முந்தைய ஸ்லைடில் இதைப் பற்றி பேசினோம் a ஒரு அளவிடுதல் என்று சொன்னோம் எனவே இது ஒரு மாறி மட்டுமே எனவே இது ஒரு தனித்துவமான ஆப்டிமைசேஷன் அல்லது ஒரு தனித்துவமான குறைப்பு சிக்கலாக மாறும் எனவே இது ஒரு முக்கியமான யோசனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இப்போது αk என்றால் என்ன என்பதைக் கண்டறிய எந்தவொரு யூனிவேரைட் மினிமைஸ்ஷன் வழிமுறையும் பயன்படுத்தப்படலாம் எனவே நீங்கள் ஒரு யூனிவேரைட் மினிமைஸ்ஷன் வழிமுறையும் பயன்படுத்துகிறீர்கள் α k க்கான மதிப்பைக் கண்டுபிடித்து இதை மீண்டும் செருகவும் பின்னர் உங்கள் மல்டிவேரியேட் மேம்படுத்தலுக்கான உங்கள் வழிமுறை உங்களிடம் உள்ளது இது இதுபோன்ற ஏதாவது நடக்கும் எனவே நீங்கள் x0 உடன் தொடங்கவும் பின்னர் x0 α0 s0 ஆக இருக்கும் எனவே உங்கள் துவக்கத்தின் அடிப்படையில் x0 வழங்கப்படுகிறது s நாட் கணக்கிடப்படுகிறது α0 உகந்ததாக உள்ளது பின்னர் நீங்கள் x2 க்குச் செல்வது x1 α1 s1 மற்றும் பல நீங்கள் ஒரு கட்டத்தில் அல்காரிதம் ஒன்றிணைக்கப்படுவதாக நீங்கள் கூறுவதற்கு சில விதிகளைப் பயன்படுத்தும் வரை இதைச் செய்கிறீர்கள் எனவே அந்த பாயிண்ட் யை நான் x என்று அழைக்கப் போகிறேன் மெஷின் லேர்னிங் அல்கோரிதம்களுக்கான இணைப்பு பின்வருமாறு இது பொதுவாக கற்றல் வீதம் என்று அழைக்கப்படுகிறது நீங்கள் கண்டுபிடிப்பதை உகந்ததாக்கலாம் அல்லது இதற்கான மதிப்பை நீங்கள் உண்மையில் எடுக்கலாம் பின்னர் இந்த α0 α1 க்கு உகந்ததாக்க வேண்டாம் என்று வழிமுறையை இயக்குவோம் என்று சொல்லலாம் மேலும் நான் உங்களுக்கு α α fixed ஒரு நிலையான மதிப்பை தருகிறேன் எனவே உங்கள் வழிமுறையை α இன் நிலையான மதிப்புடன் இயக்கவும் இது x0 x1 என்பது x0 αfixed s0 x2 ஆகவும் x2 x1 αfixed x1 ஆகவும் இருக்கும் எனவே அதுவும் நீங்கள் செய்யக்கூடிய ஒன்று ஆயினும்கூட இது ஒரு புறநிலை செயல்பாட்டை மேம்படுத்த பயன்படும் முக்கியமான சமன்பாடு ஆகும் அடுத்த விரிவுரையில் நாம் பார்த்த சில கருத்துக்களை விளக்கும் ஒரு நியூமரிகள் உதாரணத்தைப் பார்ப்போம்